எனவே இன்றைய வகுப்பு கம்புடஷனல் எலெக்ட்ரோமேக்னெட்டிக்ஸ் பற்றிய ஒரு கண்ணோட்டத்தை உங்களுக்கு வழங்கப் போகிறது அப்படியென்றால் என்ன அதன் வரலாறு என்ன இந்த புலம் எங்கிருந்து வருகிறது அது எவ்வளவு பழையது எவ்வளவு புதியது மற்றும் இந்த புலம் பயன்படுத்தப்படும் சில இடங்களை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் எனவே இது ஒரு பரந்த வெளிப்பாடு இந்த புலம் எங்கிருந்து வந்தது என்பதற்கான கணித வரலாற்றிலிருந்து தொடங்குவோம் இந்த எலெக்ட்ரோமேக்னெட்டிக்ஸ் சமன்பாடுகள் மேக்ஸ்வெல்லின் Maxwell's சமன்பாடுகள் என்று அனைவருக்கும் தெரியும் எனவே மேக்ஸ்வெல்லின் Maxwell's சமன்பாடுகளை தீர்க்க பல வழிகள் உள்ளன அந்த பல்வேறு முறைகளைப் பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் எனவே எந்த முறையை ஒருவர் பயன்படுத்த வேண்டும் எனவே இயற்பியலின் இந்த பல்வேறு வகையான ரெஜிமெஸ் எவை என்பதைக் கண்டுபிடிப்போம் இதில் வெவ்வேறு முறைகள் பயன்படுத்தப்படுகின்றன ஃபினிட் எலமெண்ட் பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீர்கள் ஃபினிட் டிபரென்ஸ் டைம் டொமைன் ஃபினிட் எலமெண்ட் எப்போது பயன்படுத்த வேண்டும் என்று கேள்விப்பட்டீர்கள் எனவே இது சில மிக எளிய கருத்துகளிலிருந்து வருகிறது பின்னர் அவற்றை எவ்வாறு தீர்ப்பது பற்றி நாம் பேசுவோம் இறுதியாக கம்புடஷனல் எலெக்ட்ரோமேக்னெட்டிக்ஸ் ஏன் பயனுள்ளதாக இருக்கும் என்பதை கொள்ள நீங்கள் வகுப்பில் இருப்பது இருக்கிறீர்கள் எனவே இந்த பாடத்திட்டத்தின் முடிவில் இந்த பகுதியில் உள்ள சில எளிய பயன்பாடுகளின் ஆவணங்களை குறைந்தபட்சம் படிக்க முடியும் அல்லது இந்த பகுதியில் உள்ள ஒரு மென்பொருளைப் பார்த்து என்ன நடக்கிறது என்பதைப் புரிந்து கொள்ள முடியும் மாணவர்கள் வணிக மென்பொருளைப் பயன்படுத்துவதை நான் பலமுறை பார்த்திருப்பேன் ஆனால் அவர்கள் கிளிக் செய்யும் டிக் பாக்ஸ்க்கு என்ன அர்த்தம்பிசிக்கலி என்ன நடக்கிறது கணித ரீதியாக என்ன நடக்கிறது என்று அவர்களுக்குத் தெரியாது அது ஒரு பெரிய வித்தியாசத்தை ஏற்படுத்துகிறது ஒரு உருவகப்படுத்த 1 நாள் அல்லது 2 3 நாட்கள் கூட ஆகலாம் என்பது உங்களுக்குத் தெரியும் உங்கள் விருப்பங்களை நீங்கள் சரியாக தேர்ந்து எடுக்க வேண்டும் எனவே குறைந்த பட்சம் நீங்கள் அதை அறிந்திருக்க வேண்டும் மேலும் இந்த சிக்கல்களைத் தீர்ப்பதற்கு உங்கள் சொந்த வணிக மென்பொருளை அல்லது உங்கள் சொந்த மென்பொருளை எழுத முடிந்தால் மிகவும் நல்லது இதற்காக ஸ்டார்டப் நிறுவனங்களுக்கு நிறைய உள்ளன என்று நீங்கள் நினைக்கலாம் எனவே அது ஸ்பெக்ட்ரமின் மறு முனை எனவே கம்புடஷனல் எலெக்ட்ரோமேக்னெட்டிக்ஸ் துறையின் கணித வரலாற்றுக்கு வருவோம் எனவே நீண்ட காலமாக இயற்பியல் சிக்கல்களைத் தீர்க்க கணிதம் பயன்படுத்தப்படுகிறது என்பதை சொல்ல தேவையில்லை ஆனால் குறைந்த பட்சம் சமீபத்திய நவீன வரலாற்றில் எல்லோரும் கேள்விப்பட்ட கெப்லருடன் நீங்கள் தொடங்குகிறீர்கள் அவர் ஒரு வகையான நாட் கால்குலஸைப் பயன்படுத்தினார் ஆனால் கிரகங்கள் எவ்வாறு நகர்ந்தன என்பதைக் கணிப்பதற்கு ப்ரீடேடிங் கால்குலஸ் என்ற மிகவும் அடிப்படை கணிதத்தை பயன்படுத்தினார் கிரகங்கள் வட்ட சுற்றுப்பாதையில் அல்ல நீள்வட்ட சுற்றுப்பாதையில் நகர்கின்றன என்று நமக்கு சொன்னவர் அவர் தான் எனவே நாம் அனைவரும் இந்த கெப்லரின் Kepler's விதியை பள்ளியில் படித்தோம் எனவே இது பிரி கால்குலஸாக இருந்தது பின்னர் மக்கள் இன்னும் நுணுக்கமாக கவனிக்க தொடங்கினர் என்பது உங்களுக்குத் தெரியும் ஒவ்வொரு கவனிப்பும் ஏற்கனவே உள்ள கோட்பாட்டுடன் பொருந்தவில்லை எனவே அடுத்த 100 ஆண்டுகளில் சுமார் 1600 அல்லது 1700 களில் அது கால்குலஸ் லீப்னிஸ் மற்றும் நியூட்டன் ஆல் கூட்டாக கண்டுபிடிக்கப்பட்டது எனவே இந்த ஆரம்ப கால்குலஸ் மற்றும் பெரும்பாலும் இயக்கவியல் சிக்கல்களுக்கு பயன்படுத்தப்பட்டது எனவே மீண்டும் கிரகங்கள் மற்றும் அத்தகைய பொருட்களின் இயக்கத்தைப் பற்றிய ஆர்வம் இந்த மாதிரியான அனைத்து விதிகளை வகுக்க வழிவகுத்தது எனவே இங்கு தான் கால்குலஸ் வருகிறது ஒரே நேரத்தில் நிறைய பேர் திரவங்கள் எவ்வாறு பாய்கின்றன என்பது தெரிந்துகொள்ள ஆர்வமாக இருந்தனர் ஒரு நதியில் அல்லது ஒரு குழாயில் தண்ணீரில் அல்லது திரவ ஓட்டம் எவ்வாறு நடக்கிறது இன்று புரிந்து கொள்ளப்பட்டது எனவே அதற்கான நான் லீனியர் கோட்பாடு அவர்களுக்குத் தேவைப்பட்டது எனவே டிஃபரெண்டியல் இகுவேஸன்ஸ் களின் கோட்பாடு அவர்களுக்குத் தேவைப்பட்டது அதுவே திரவ ஓட்டப் பிரச்சினைகளுக்கு முதலில் வந்த கோட்பாடு இந்த சமன்பாடுகள் நேவியர் ஸ்டோக்ஸ் சமன்பாடுகள் என்று அழைக்கப்படுவது உங்களில் பலருக்குத் தெரியும் இப்போது இந்த நேவியர் ஸ்டோக்ஸ் சமன்பாட்டின் சுவாரஸ்யமான விஷயம் என்னவென்றால் அவை நான் லீனியர் மற்றும் அவற்றில் பகுப்பாய்வு தீர்வுகள் இல்லை எனவே அது 1900 களில் இருந்து நிறைய வேலைகளுக்கு வழிவகுத்திருக்கும் என்று நீங்கள் கற்பனை செய்யலாம் ஒரு முறைக்கு மூடிய படிவ தீர்வு இல்லை அதற்கு பகுப்பாய்வு தீர்வு எதுவும் இல்லை என்று நான் சொன்னால் நீங்கள் என்ன செய்வீர்கள் நீங்கள் அதை எண்ணியல் ரீதியாக தீர்க்க வேண்டும் எனவே ஒரு டிஃபரெண்டியல் இகுவேஸன்ஸ் எண்ணியல் ரீதியாக தீர்க்க முயற்சிக்கும் முதல் முயற்சி இந்த கம்புயுடஷனல் ஃபிலிட் டயனாமிக்ஸ் அல்லது CFD என்று அழைக்கப்படுவது நடைமுறைக்கு வந்தது இதைத்தான் விண்வெளி மற்றும் இயந்திர பொறியியல் ஆய்வில் நிறைய மாணவர்கள் படித்தனர் தேவை என்பது கண்டுபிடிப்பின் தாய் என்று பழைய பழமொழியைப் போன்று அவர்களுக்கு பகுப்பாய்வு தீர்வு இல்லை என்பதால் அவர்களுக்கு வேறு வழி இல்லாததால் இதை நாம் எவ்வாறு நியூமெரிக்கலி தீர்க்கலாம் என்பதைக் கண்டுபிடித்தனர் எனவே இங்கே பகுப்பாய்வு தீர்வுகளை நாங்கள் அறிவோம் பின்னர் நிலைமை மற்றும் எலெக்ட்ரோமேக்னெட்டிக்ஸ் கோட்பாடு கொஞ்சம் சிறப்பாக அறிவோம் என்று சொல்லலாம் எனவே நாம் எலெக்ட்ரோமேக்னெட்டிக்ஸ் சமன்பாடுகளைப் பார்க்கிறோம் அவை உண்மையில் லீனியர் மின்சாரத் துறைக்கு சதுரம் இல்லை அல்லது 99 சதவீத நிகழ்வுகளுக்கு எதுவும் இல்லை எனவே என்னிடம் சமன்பாடுகளின் லீனியர் அமைப்பு இருக்கும்போது சில சந்தர்ப்பங்களில் பகுப்பாய்வு ரீதியாக இவற்றை எவ்வாறு தீர்ப்பது என்பதற்காக ஏற்கனவே கட்டமைக்கப்பட்ட நல்ல கோட்பாடு நிறைய உள்ளது எனவே பெரும்பாலான மக்கள் பெரும்பாலான சந்தர்ப்பங்களில் இந்த பகுப்பாய்வு தீர்வுகளைப் பயன்படுத்தி திரும்பப் பெற தேவையான இடங்களில் தோராயங்களை உருவாக்குகின்றனர் 1960 களில் கம்புடஷனல் எலெக்ட்ரோமேக்னெட்டிக்ஸ் துறை தொடங்கியதால் இப்போது மக்களுக்கு சிறந்த கணினிகள் உள்ளன பகுப்பாய்வு தீர்வு இல்லாத சிக்கலான சிக்கல்களை இப்போது கணக்கிட விரும்புகிறேன் எனவே இப்போது எண்ணிக்கையில் திடமாக இருக்க வேண்டிய அவசியம் வந்துள்ளது மேலும் 1960 களில் கணினிகள் ஓரளவு நடைமுறைக்கு வந்ததை நீங்கள் காணலாம் ஒரு கணினி ஒரு ஐந்து மாடி கட்டிடத்தை ஆக்கிரமித்துள்ளது என்றாள் பிரச்சனை இல்லை ஆனால் இந்த கணக்கீட்டை நம்மால் செய்ய முடியும் என்பதை நீங்கள் காணலாம் பஞ்ச் கார்டுகள் செய்யும் விஷயங்களைச் செய்ய அவர்கள் அதிக நேரம் எடுத்துக்கொண்டனர் 2018 ஆம் ஆண்டில் நம் மனதில் தோன்றும் விஷயங்கள் மிகவும் வரலாற்று சிறப்பு வாய்ந்ததாகத் தெரிகிறது ஆனால் இது 50 ஆண்டுகளுக்கு முன்பு அவர்கள் இந்த காரியங்களைச் செய்து கொண்டிருந்தது அல்ல மேலும் இது பகுப்பாய்வு ரீதியாக தீர்க்க முடியாத சிக்கல்களுக்கானது எலெக்ட்ரோமேக்னெட்டிக்ஸ் பகுப்பாய்வு ரீதியாக தீர்க்கக்கூடிய சிக்கல்கள் உங்களுக்குத் தெரிந்த எளிய விஷயங்கள் உங்களிடம் ஒரு சிலிண்டர் அல்லது ஒரு கோளம் அல்லது ஒரு சமதளம் உள்ளது இதனுடன் ஒரு அலை எவ்வாறு தொடர்பு கொள்கிறது எனவே மக்கள் பகுப்பாய்வு தீர்வுகளை எழுதியுள்ளனர் நீங்கள் நிறைய பெசல் ஃபங்ஸன் களையும் இதைப் பார்க்கும் போது அவை எளிதானவை என்பது மிகவும் சிக்கலானதாகத் தெரியவில்லை மேலும் இந்த பாடத்திட்டத்தை எழுதுவதை நாங்கள் பார்ப்போம் எனவே இது 60 களில் இருந்து வருகிறது இந்த துறை வரும்போது இது மிகவும் பழமையான துறை அல்ல என்பதை நீங்கள் காணலாம் ஆரம்பகால ஆவணங்களைப் பார்த்தால் அந்த மனநிலை இன்னும் இருந்தது பகுப்பாய்வு தீர்வைப் பெறுவோம் எனவே ஆவணங்களில் நீண்ட சமன்பாடுகள் இருந்தன என்பதை நீங்கள் காண்பீர்கள் கடைசி 20 30 ஆண்டுகளில் காகிதங்களில் அதுபோன்று இருக்காது எனவே இது மனதில் கொள்ள வேண்டிய ஒன்று பின்னர் எலெக்ட்ரோமேக்னெட்டிக்ஸ் சமன்பாடுகளுக்கு வருவோம் எனவே மேக்ஸ்வெல்லின் சமன்பாடுகளுக்கு ஒரு தனி மறுஆய்வு பாடம் செய்வோம் ஆனால் இது மீண்டும் வரலாற்றின் ஒரு பகுதியாகும் எனவே எலெக்ட்ரோமேக்னெட்டிக்ஸ் எல்லா மாணவர்களும் தெரிந்து கொள்ள வேண்டியது என்று உங்களுக்குத் தெரியும் எனவே நான் இங்கே எலெக்ட்ரோமேக்னெட்டிக்ஸ் நான்கு நவீன சமன்பாடுகளை எழுதியுள்ளேன் எனவே நாம் பழமையான விதியான கூலொம்பின் Coulomb's விதியினை அனைவரும் உயர்நிலைப் பள்ளியில் படித்திருக்கிறோம் அந்த வகையான விஷயங்களைச் சுற்றியுள்ள புலம் என்ன என்று எனக்கு ஒரு சார்ஜ் உள்ளது இது 1785 ஆம் ஆண்டு கூலொம்பின் Coulomb'sவிதியிலிருந்து வருகிறது அந்த காலத்தில் மின்சாரம் மற்றும் காந்தவியல் இவை இரண்டு வெவ்வேறு விஷயங்கள் என்று கருதப்பட்டது இது டிஸ்பிளாஸ்ட்மென்ட் கரண்ட்க்கு மாற்றாமல் ஆம்பியரின் வேலையுடன் வருகிறது ஆம்பியருக்கு இதுவும் ஒரு வும் இருந்தது அது ஆம்பியர் சா்கியூட்டல் விதியாகும் எனவே 1823 ஆம் ஆண்டு வரை அதுதான் அறியப்பட்டது பின்னர் நீங்கள் காந்தவியல் படிக்கத் காஸ் நோக்கி முன்னேறினீர்கள் எனவே என்ற சமன்பாடு நமக்கு கிடைத்தது இறுதியாக ஃபாரடே விதி இது ஒரு சமன்பாட்டைக் கொண்டிருந்தது இது மின்சார புலத்தை காந்தப்புலத்துடன் தொடர்புபடுத்தியது ஆனால் இந்த சமன்பாடுகள் அந்தக் காலத்தில் இல்லை இந்தச் சமன்பாடுகள் 4 சமன்பாடுகள் மட்டுமல்ல ஆனால் அவை வேறுபட்ட வடிவத்தில் எழுதப்பட்டவை ஏராளமாக இருந்தன உண்மையில் 1864 இல் வந்த மேக்ஸ்வெல் தான் இந்த சமன்பாடுகளை கூறினார் அவற்றில் ஒரு முரண்பாடு உள்ளது அந்த முரண்பாடு நாம் வீட்டுப்பாடத்தில் பார்க்கும் உள்ள ஒரு சிக்கலை போன்று எளிமையானது இத்துடன் இந்த ஒரு சொல்லை அவர் சேர்த்து அந்த முரண்பாட்டை சரி செய்தார் இடப்பெயர்ச்சி புதிர் அவர் இந்த வார்த்தையை இந்த 4 சமன்பாடுகளிலும் சேர்க்கும்போது அனைத்தும் சீராக ஆக மாறின மின்சாரம் மற்றும் காந்தவியல் ஆகியவற்றின் ஒருங்கிணைப்பு நடக்கிறது எனவே இந்த 4 சமன்பாடுகளில் எதுவுமே அவரது பெயரைக் கொண்டிருக்கவில்லை என்றாலும் அந்த டிஸ்பிளாஸ்ட்மென்ட் கரண்ட்க்கு அவர் ஆற்றிய தனித்துவமான பங்களிப்பின் காரணமாகவே இன்றைய இந்த சமன்பாடுகள் அனைத்தும் மேக்ஸ்வெல்லின் Maxwell's சமன்பாடுகள் என்று அழைக்கப்படுகின்றன மீண்டும் மேக்ஸ்வெல்லின் Maxwell's காலத்தின் போது இவை 20 தனித்தனி சமன்பாடுகள் மேக்ஸ்வெல் Maxwell's எழுதியது இதுவல்ல மேக்ஸ்வெல் Maxwell's அவற்றை விரிவாக எழுதினார் இந்த 20 சமன்பாடுகளை இறுதியாக 4 சமன்பாடுகளாக ஹெவிசைட் என்ற விஞ்ஞானி குறைத்தார் இதைத்தான் 1888 முதல் நாம் படித்து வருகிறோம் இந்த சமன்பாடுகள் ஏன் மிகவும் வெற்றிகரமாக இருந்தன என்பதை யாராவது யூகிக்க முடியுமா மாணவர் 1900 இன் ஆரம்பத்தில் என்ன நடந்தது என்றால் ஒரு பெரிய சோதனையிலிருந்து தப்பியது என்பதை இது விளக்குகிறது மாணவர் ரிலேடிவிட்டி ரிலேடிவிட்டி எனவே இந்த சமன்பாடுகள் ரிலேடிவிட்டி கோட்பாட்டோடுகளுடன் ஒத்துப்போகின்றன எனவே அதனால்தான் இந்த சமன்பாடுகள் அந்த சோதனைகளிலிருந்து தாண்டி நிலைத்து நிற்கின்றன அவை மிகவும் வெற்றிகரமாக உள்ளன குவாண்டம் மெக்கானிக்ஸ்லும் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய பதிப்புகள் உள்ளன எனவே குவாண்டம் ஆப்டிக்ஸ் மிகவும் சுவாரஸ்யமான துறையாகும் அந்த சமன்பாடுகள் கொஞ்சம் வித்தியாசமாகத் தெரிகின்றன ஆனால் யோசனை ஒன்றே எனவே இந்த 4 சமன்பாடுகளையும் நீங்கள் பார்க்க முடிந்தால் அவை லீனியர் E சதுரம் இல்லை H க்குள் E இல்லை ஒரு லீனியர் வடிவத்தில் உள்ளது எனவே இந்த சமன்பாடுகள் லீனியர் மற்றும் அதனால்தான் மக்கள் அவற்றை பகுப்பாய்வு ரீதியாக ஒரு பெரிய பகுதிக்கு தீர்க்க முடிந்தது இந்த d D by dt வார்த்தையை இங்கே சேர்ப்பது ஒளியியல் மற்றும் எலெக்ட்ரோமேக்னெட்டிக்ஸ் என்பதை மக்கள் உணர வழிவகுத்தது இவை இரண்டு வெவ்வேறு கோட்பாடுகள் அல்ல ஒரே கோட்பாடு எனவே இந்த முதல் இரண்டு சமன்பாடுகளை நான் எடுத்துக் கொண்டால் பின்னர் அவற்றை மீண்டும் செய்வோம் அவற்றை நான் ஒன்றாகத் தீர்த்துக் கொண்டால் சமதள அலை அல்லது அலைகளின் சமன்பாட்டை விளைவிக்கும் சூரியனில் இருந்து நமக்கு ஒளியின் வேகத்தில் ஏன் ஒளி பயணிக்க முடியும் என்பதையும் அது போன்ற விஷயங்களையும் அது விளக்கியது மேலும் இந்த சமன்பாடுகள் வடிவமைக்கப்பட்டபோது சூரியனிலிருந்து பூமிக்கு அல்லது சில பல்சரிலிருந்து பூமிக்கு பயணிக்கும் அலை பற்றி யாரும் யோசிக்கவில்லை ஃபாரடேயின் Faraday's சமன்பாடு அல்லது ஆம்பியர்ஸ் சமன்பாடு போன்ற இந்த சமன்பாடுகள் இது சர்கியூட் லா படி கட்டமைக்கப்பட்ட சமன்பாடாகும் சர்கியூட் லா இது ஒரு மின்னோட்டமாக இருந்தது இதன் மூலம் எவ்வளவு மின்னோட்டம் உள்ளது என்பதைக் கணக்கிடுகிறேன் எனவே ரெசிஸ்டா்ஸ் மற்றும் கேபஸிடர்ஸ் பணிபுரியும் விஷயங்கள் மிகவும் சுவாரஸ்யமானவை ஒரு கட்டமைக்கப்பட்ட ஒரு விதி சூரியனில் இருந்து பூமிக்கு ஒளி எவ்வாறு பயணிக்கிறது என்பதை விளக்க முடியும் என்பது மிகவும் சுவாரஸ்யமானது இது உண்மையில் இந்த டிஸ்பிளாஸ்ட்மென்ட் கரண்ட் வெளிப்பாடின் சக்தியாக இருந்தது இது மேக்ஸ்வெல் சரியாக செய்ய முடிந்தது எனவே ஒளியியல் மற்றும் எலெக்ட்ரோமேக்னெட்டிக்ஸ் இணைப்பது மேக்ஸ்வெல்லால் சாத்தியமானது மற்ற விஷயம் என்னவென்றால் இந்த சமன்பாடுகள் லீனியர் என்பதால் ஏற்கனவே ஃபோரியர் கட்டப்பட்ட ஒரு பெரிய நுட்பங்கள் உள்ளன எனவே நான் ஃபோரியர் உருமாற்றங்களை எடுக்க முடியும் மற்றும் ஃபோரியர் உருமாற்றங்கள் அவை சமன்பாடுகளை தீர்க்க ஒரு புதிய நுட்பங்களை நமக்கு தருகின்றன இறுதியில் அவை நுட்பங்கள் எனவே மேக்ஸ்வெல்லின் Maxwell's சமன்பாடுகளைத் தீர்க்க ஃபோரியர் நுட்பங்களைப் பயன்படுத்தலாம் இது நீண்ட காலமாக மக்கள் ஏன் அவற்றை கணக்கீட்டு ரீதியாக தீர்க்கத் தேவையில்லை என்பதையும் விளக்குகிறது எனவே பல கருவிகள் மற்றும் நுட்பங்கள் கிடைத்தன எனவே ஃபோரியர் நுட்பங்களின் ஒரு பெரிய நன்மை என்ன என்பதைப் படிப்போம் ஒரு சில அதிர்வெண்களுக்கான பதிலை நான் அறிந்தால் நான் ஒரு தலைகீழ் ஃபோரியர் உருமாற்றம் செய்து சரியான நேரத்தில் பதிலைக் கண்டுபிடிக்க முடியும் எனவே அதிர்வெண் மற்றும் நேரத்திற்கு இடையில் இந்த வகையான விளையாட்டு சாத்தியமாகும் நீங்கள் பார்க்கும் இந்த சமன்பாடுகளுக்கு எப்படியும் அதிர்வெண் இல்லை எனவே அதனால்தான் ஃபோரியர் நுட்பங்கள் அதிர்வெண் களத்தில் செல்ல பயனுள்ளதாக இருக்கும் எனவே அது பொருத்தமானதாக இருக்கும்போது அவற்றைப் பார்ப்போம்